அனைவருக்கும் வணக்கம் இந்த விரிவுரைத் தொடருக்கு வருக இந்த விரிவுரை பேரழிவு தயார்நிலை மற்றும் பேரழிவு மீட்பின் போது தகவலின் பங்கு பற்றி விவாதிப்பேன் இந்த விரிவுரை அடுத்த இரண்டு விரிவுரைகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே இதற்குப் பிறகு மற்ற இரண்டு விரிவுரைகளையும் கேளுங்கள் பேரழிவு தயார்நிலை பற்றிய முடிவுகளுக்கு வருவதே எங்கள் கவனம் இது பேரழிவு மீட்புக்கு வழிவகுக்கும் மக்களுக்காக இந்த வகையான முடிவுகளை எடுக்கும்போது தனிநபர்களுக்கான தகவல்களின் ஆதாரம் யார் இந்த தகவல்களை அவர்கள் எங்கிருந்து பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உதாரணம் பங்களாதேஷிலிருந்து வந்தது முதலில் பிரச்சினையைச் சொல்கிறேன் மேலும் அவர்களுக்கு ஏன் பேரழிவு தயாரிப்பு தேவை எந்த அளவிற்கு எந்த சூழலில் தேவை என்பதை நான் உங்களுக்குத் தெரியப்படுத்துகிறேன் இது பங்களாதேஷ் பெரும்பாலான பகுதிகளில் பசுமைகளைக் கொண்ட ஒரு அழகான நாடு நாட்டின் மூன்று பக்கங்களும் இந்தியாவைச் சுற்றி மிகவும் வளமான நிலங்களைக் கொண்டுள்ளன குறிப்பாக இந்த அழகான நாடு கடலோரப் பகுதிகளில் குடிநீர் அபாயத்திற்கு ஆளாகிறது மேலும் இது காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட பேரழிவின் கீழ் உள்ளது இந்த அச்சுறுத்தலுடன் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு போராடுகிறார்கள் இது மக்கள் அதிகமாக வசிக்கும் நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருப்பதால் மக்கள் தொகை ஏற்கனவே 20 கோடிக்கு அருகில் உள்ளது இந்த பகுதியில் அவர்கள் இரண்டு பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் பேரழிவு அபாயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மெதுவான விஷத்திற்கு ஒத்ததாகும் இந்த சூழ்நிலை மெதுவான விஷத்தின் கீழ் இருப்பது போன்றது 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குப் பிறகும் யாரும் அதை உணர்வதில்லை நிலத்தடி நீரின் ஆர்சனிக் மாசுபாடு இங்கே பிரச்சினை நீங்கள் நிலத்தடி நீரை குடிக்க முடியாது ஏனெனில் இது ஆர்சனிக் மூலம் மாசுபட்டுள்ளது மேலும் உப்புத்தன்மையால் பாதிக்கப்படுவதால் நீங்கள் மேற்பரப்பு நீரை குடிக்க முடியாது அதில் உப்புத்தன்மை அதிகம் இருப்பதால் அதை உட்கொண்டால் அது வயிற்றுப்போக்கு டயேரியா மற்றும் பிற சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு பாக்கிஸ்தானில் இருந்து 1971 ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்குப் பிறகு 1980 களின் முற்பகுதியில் பங்களாதேஷியர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளுக்காக நதி குளங்கள் கால்வாய்கள் அல்லது ஏரிகள் போன்ற மேற்பரப்பு நீரை நம்பியிருந்தனர் அவர்கள் குடிநீர் தேவைகளுக்காக குளங்கள் மற்றும் ஆறுகளை நம்பியிருந்தனர் இந்த மேற்பரப்பு நீரும் நன்றாக இருந்தது மக்கள் அவற்றை முழுமையாக நம்பினர் ஆனால் யுனெஸ்கோ ஜப்பான் அரசாங்கத்துடன் இணைந்து மேற்பரப்பு நீரை குடிநீராக ஊக்குவிப்பதை நிறுத்தத் தொடங்கியது இது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுப்போக்கு வகையான நீரினால் பரவும் நோய்கள் மற்றும் பிற சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் கண்டறிந்தனர் யுனெஸ்கோ மற்றும் பிற விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி குளங்கள் மற்றும் ஏரிகளில் இருந்து மக்கள் மேற்பரப்பு நீரைக் குடித்து வருவதால் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகிறது எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் யுனெஸ்கோவுடன் இணைந்து பங்களாதேஷ் அரசு குழாய் கிணறுகளை ஊக்குவிக்கத் தொடங்கியது இவை கை விசையியக்கக் குழாய்கள் அவை மிகவும் ஆழமானவை அல்ல அவர்கள் 15 20 மீட்டருக்குள் தண்ணீரைப் பெற்று அதைப் பயன்படுத்தலாம் அவர்கள் மலிவானதாக இருந்ததால் குழாய் கிணற்று நீரை பெருமளவில் ஊக்குவித்தனர் மேலும் நிலத்தடி நீருக்கும் அணுகலை வழங்கினர் இப்போது 1990 களில் மக்கள் குழாய் கிணறுகளைப் பயன்படுத்தத் தொடங்கினர் குழாய் கிணற்றை ஊக்குவித்த 10 15 ஆண்டுகளுக்குப் பிறகு பங்களாதேஷின் கிராமப்புற மக்களில் கிட்டத்தட்ட 80 பேர் குழாய் கிணறுகளிலிருந்து குடிநீரைப் பெற்றுள்ளனர் அவை குளங்கள் மற்றும் ஆற்றில் இருந்து மேற்பரப்பு நீரைச் சார்ந்து இருந்தன பின்னர் அவை மேற்பரப்பில் இருந்து குழாய் கிணறு அல்லது கை விசையியக்கக் குழாய்களுக்கு செல்லத் தொடங்கின இப்போது 80 மக்கள் கை விசையியக்கக் குழாய்களைப் பயன்படுத்தும்போது மக்கள் இப்போது மீண்டும் மற்றொரு பேரழிவிற்கு ஆளாகியுள்ளனர் என்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்தனர் இது ஆர்சனிக் மாசுபாடு ஆகவே ஒருவர் ஆர்சனிக் மூலம் மாசுபடுத்தப்பட்ட தண்ணீரைக் குடித்துக்கொண்டிருந்தால் அவர் கடுமையான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் இதனால் அவர் புற்றுநோய் போன்ற பல கடுமையான சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் ஏற்கனவே அசுத்தமாக இருந்ததால் அவர்களால் மேற்பரப்பு நீரைக் குடிக்க முடியவில்லை என்றாலும் அவை நீர் உப்புத்தன்மையால் அதிகமாக மாசுபட்டன இது கடல் மட்ட உயர்வு காலநிலை மாற்றம் அல்லது இறால் சாகுபடி போன்ற பல்வேறு காரணங்களால் இருக்கலாம் அவர்கள் கடல் நீரை பிரதான நிலப்பகுதிகளுக்குள் செலுத்தி வந்தனர் இதன் விளைவாக இந்த பகுதிகள் நீர் உப்புத்தன்மையால் மாசுபட்டன குடிநீர் நெருக்கடியில் இருந்தது அதன் அசுத்தங்கள் மற்றும் அதில் உப்புத்தன்மை இருப்பதால் ஒருவர் மேற்பரப்பு நீரைக் குடிக்க முடியாது மேலும் ஆர்சனிக் காரணமாக நிலத்தடி நீரைப் பயன்படுத்த முடியவில்லை இங்கே சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி 20 மில்லியன் மக்கள் தங்கள் குடிநீரில் மாறுபட்ட அளவு உப்புத்தன்மையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதைக் காணலாம் ஒருங்கிணைந்த பிராந்திய தகவல் நெட்வொர்க் 2007 இல் கடந்த 5 தசாப்தங்களில் உப்புத்தன்மை ஊடுருவல் 45 உயர்ந்துள்ளது என்று அறிவித்தது 1973 முதல் 1997 வரை விஷயங்கள் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் பங்களாதேஷில் நீர் உப்புத்தன்மை நீர் உப்புத்தன்மை ஊடுருவல் காரணமாகும் எனவே சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்ட பகுதிகள் நீர் உப்புத்தன்மை ஊடுருவிய பகுதிகளைக் குறிக்கின்றன 1970 களின் பிற்பகுதியிலும் 1980 களின் தொடக்கத்திலும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியத்தால் ஆதரிக்கப்பட்ட பங்களாதேஷ் அரசாங்கம் யுனிசெஃப் எஸ் டபிள்யூ ஆழமற்ற குழாய் கிணற்றை நிறுவும் ஒரு வெகுஜன திட்டத்தை ஆரம்பித்தது குடிநீர் மேற்பரப்பு நீரை மாசுபடுத்துவதால் வயிற்றுப்போக்கு காலரா போன்ற நீரினால் பரவும் நோய்களால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதே முக்கிய நோக்கம் இப்போது 80 க்கும் அதிகமான பங்களாதேஷ் மக்கள் குடிநீருக்காக குழாய் கிணற்றை நம்பியுள்ளனர் ஆர்சனிக் மாசுபாட்டால் அவை பாதிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் அறிவோம் பங்களாதேஷின் 1 2 மில்லியன் மக்கள் ஆர்சனிக் அடையாளம் காணக்கூடிய அறிகுறிகளைக் கொண்டிருப்பதை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளனர் மேலும் 30 முதல் 40 மில்லியன் மக்கள் ஆர்சனிக் அசுத்தமான தண்ணீரைக் குடிப்பதால் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆபத்தில் உள்ளனர் 30 முதல் 40 மில்லியன் மக்கள் ஒரு சிறிய எண்ணிக்கையில் இல்லை பிறகு இதற்கு என்ன தீர்வு நீங்கள் தண்ணீரைக் காணலாம் ஆனால் அதே தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியாது ஏராளமான நீர் உள்ளது அது ஒரு கடலோரப் பகுதி என்பதால் அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தண்ணீரைக் காணலாம் ஆனால் நீங்கள் தண்ணீர் குடிக்க முடியாது நீங்கள் மேற்பரப்பு நீரையோ நிலத்தடி நீரையோ பயன்படுத்த முடியாது இந்த நிலைமை என்ன சிலர் சமூக அளவிலான நீர்வழங்கல் குளம் மற்றும் வடிகட்டி முறையைப் பெறுவதற்கான யோசனையுடன் வந்தனர் இது குளத்தின் நீரைச் சேகரிப்பது பின்னர் ஒருவித வடிகட்டுதலுடன் எடுத்துக்காட்டாக மணல் வடிகட்டி அமைப்பு அது திரட்டப்பட்டு பின்னர் நல்ல தண்ணீரைப் பெற செயலாக்கப்படுகிறது ஆனால் நிறைய பராமரிப்பு சிக்கல்கள் இருந்தன அது சரியாக வேலை செய்யவில்லை இது பி எஃப் என்று அழைக்கப்பட்டது குளம் மணல் வடிகட்டி தெளிவான நீர் வழங்க இந்த அமைப்பு செயல்படவில்லை என்பதை மக்கள் கண்டுபிடித்தனர் மக்களுக்கு வடிகட்டப்பட்ட தண்ணீரை வழங்க மற்றொரு தீர்வு இருந்தது இது ஓரளவிற்கு வேலை செய்யக்கூடும் இது ஆர்சனிக் குறைக்க முடியுமா அல்லது தண்ணீரில் உள்ள ஆர்சனிக் உள்ளடக்கத்தை அகற்ற முடியுமா என்று விஞ்ஞானிகள் உறுதியாக தெரியவில்லை ஒரே ஒரு முக்கியமான கவலை மட்டுமே இருந்தது இது மலிவு விலைக்கு பெர முடியுமா கடலோர பங்களாதேஷில் உள்ள மக்கள் மிகவும் வறுமையில் வாடும் சமுதாயம் அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் இங்கு அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை மிகவும் ஏழ்மையானது இந்த வடிப்பான்களை வைத்திருப்பது அவர்களால் முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்வி இந்த பகுதியில் எங்களுக்கு மாற்று குடிநீர் தேவை என்பதை மக்கள் இப்போது புரிந்துகொண்டுள்ளனர் விஞ்ஞானிகள் மக்கள் மிகவும் ஊக்குவிக்கப்படவில்லை இந்த மாற்று குடிநீரைப் பெற அவர்கள் மிகவும் உந்துதல் பெறவில்லை என்பதைக் கண்டறிந்தனர் இதற்கு பல காரணங்கள் இருந்தன மக்களுக்கு அணுகுமுறை பிரச்சினை இருந்தது மக்கள் அவர்கள் குடித்துக்கொண்டிருந்த தண்ணீருடன் பழகிவிட்டார்கள் அவர்கள் என் தந்தை என் தாத்தா என் முன்னோர்கள் இங்கு வசித்து வருகிறார்கள் அதே தண்ணீரை உட்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை அவர்கள் 70 80 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தப் பிரச்சினையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் அதற்குப் பழகிவிட்டேன் என்னால் இதை தாக்குப்பிடிக்ககுடும் நீங்கள் என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இது ஒரு முன்னோக்கு இதேபோன்ற இன்னொரு கண்ணோட்டம் என்னவென்றால் மக்கள் தங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவர்களுக்குத் தெரியாது அவர்கள் பழகிவிட்டார்கள் பேரழிவின் தீவிரத்தையும் பாதிப்பையும் அவர்கள் உணரவில்லை என்று சொன்னார்கள் மற்றொன்று இருக்கும் வறுமை மக்கள் உண்மையில் ஏழைகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் உள்ளன அவர்களின் முழு வாழ்வாதாரமும் ஆபத்தில் உள்ளது அவர்கள் வறுமைக் கண்ணோட்டம் வருமான முன்னோக்கு பொருளாதார முன்னோக்கு ஆகியவற்றிலிருந்து ஆபத்தில் உள்ளனர் அவர்களின் நிதி நிலைமை காரணமாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கடியில் இருக்கும்போது மற்ற கவலைகளை கவனிப்பது அவர்களுக்கு மிகவும் கடினம் இது ஒரு வகையான பின்னணி ஆபத்து கல்வி இல்லாமை அரசு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீதான அவநம்பிக்கை போன்ற பிற காரணிகளை மக்கள் அடையாளம் கண்டனர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் எந்தவிதமான மாற்று குடிநீர் தொழில்நுட்பத்தையும் ஊக்குவிக்கக்கூடும் என்று அவர்கள் நம்பவில்லை ஏனென்றால் 1980 களில் மேற்பரப்பு நீர் மற்றும் குளங்கள் மாசுபட்டுள்ளன என்றும் குழாய் கிணறுகளைப் பயன்படுத்துவதாகவும் கூறப்பட்டது மேற்பரப்பு நீரைப் பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களை நம்ப வைக்க மிக நீண்ட நேரம் பிடித்தது மேற்பரப்பு நீரைப் பயன்படுத்தி அவை மிகவும் வசதியாக இருந்தன குழாய் கிணறுகளைப் பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேற்பரப்பு நீரைப் பயன்படுத்தாமலும் திட்டங்களுக்கு அதிக முதலீடு செய்ய அதிக நேரம் எடுத்தது இப்போது குழாய் கிணற்று நீரைப் பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அது பொருளாதார ரீதியாக மிகவும் வளமான யோசனை அல்ல எனவே வேறு என்ன செய்ய முடியும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது சிலர் சவாலை ஏற்றுக்கொள்வதோடு மிகவும் புதுமையான யோசனையுடன் வருகிறார்கள் அது எளிமையானதாக இருக்கலாம் ஏராளமான தண்ணீர் இருக்கிறது பாதுகாப்பான குடிநீருக்காக வானத்தில் ஏராளமான முத்திரைகள் உள்ளன என்பதை அவர்கள் மக்களுக்கு புரிய வைக்க ஆரம்பித்தார்கள் வானம் எங்களுக்கு குடிநீரை வழங்கும் என்றும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர்கள் பிரச்சாரம் செய்தனர் இந்த குழாய் போல நாம் ஒவ்வொருவரும் ஏராளமான தண்ணீரைப் பெறலாம் எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று யார் சொன்னார்கள் மழைநீருக்காக ஜப்பானிய இலாப நோக்கற்ற அமைப்பு உள்ளது அவர்கள் தயாரிப்பை அமாமிசு என்று அழைக்கிறார்கள் ஜப்பானிய மொழியில் இது ஒரு வகையான மழைநீரைக் குறிக்கிறது இது ஒவ்வொரு வீட்டிற்கும் புன்னகையைத் தரும் புதுமையின் பரவல் தவிர்க்க முடியாதது இது வீட்டு மட்டத்தில் ஒரு மாதிரி தொட்டியாகும் மழைக்காலத்தில் ஒருவர் கூரையிலிருந்து தண்ணீரை சேகரிக்க வேண்டியிருந்தது இது சேனலைஸ் செய்யும் அதை இங்கே சேமித்து வைப்போம் இது ஒரு எளிய யோசனை குழாய்களில் ஒரு சிறிய வலை உள்ளது ஏப்ரல் முதல் மே வரை நல்ல மழை பெய்யும் பங்களாதேஷில் செப்டம்பர் வரை தொடர்கிறது எனவே அக்டோபர் முதல் மார்ச் வரை 6 மாதங்களுக்கு தண்ணீர் தேவை இருந்தது எனவே இந்த நீர் தேவைப்படும் நேரத்தில் 6 மாதங்களுக்கு பயன்படுத்த தண்ணீரை பாதுகாக்கிறீர்கள் எனவே மழைக்காலத்தில் சேமிப்பதன் மூலம் உங்களுக்கு எப்போதும் மழைநீர் இருக்கும் ஒருவர் கவலைப்படத் தேவையில்லை சராசரியாக 1500 முதல் 2000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் ஆனால் இந்த மாதங்களில் மட்டுமே குவிந்துள்ளது எனவே இதைச் செய்ய முடியும் என்ற திட்டத்தை சிலர் கொண்டு வந்தனர் எங்களிடம் 5000 லிட்டர் திறன் கொண்ட தண்ணீர் தொட்டி இருந்தால் 4 முதல் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஆறு மாதங்கள் எளிதில் உயிர்வாழ முடியும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதற்குப் பயன்படுத்துவதன் மூலம் எனவே இது வீட்டு மட்டத்தில் ஒரு சிறிய தொட்டி அவர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நபர் அவர்கள் பயனர்கள் இந்த தொட்டியை நாங்கள் நிறுவ வேண்டும் இது மிகவும் விலை உயர்ந்தது அல்ல எனவே சவாலானது பங்களாதேஷில் குடிநீர் அபாயத்தை தீர்ப்பதாகும் எனவே இதுபோன்ற ஏராளமான தொட்டிகளை நிறுவ வேண்டியிருந்தது இது எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது இதிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிப்பது என்பது பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது இந்த சிக்கலை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்பது எங்கள் சவாலாக இருந்தது எனவே ஒரு திட்டமிடுபவராக ஒரு பயிற்சியாளராக குடிநீர் ஆபத்தை பங்களாதேஷைத் தடுக்க இந்த தொட்டியை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளோம் அதையே செய்ய ஒரு தீர்வைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் மக்களுக்கு நீர் பிரச்சினை உள்ளது மக்களுக்கு பழக்கவழக்க பிரச்சினை உள்ளது மக்களுக்கு ஆபத்து அறியாமை பிரச்சினை உள்ளது எனவே அவர்கள் வேறு பல சிக்கல்களைக் கருத்தில் கொள்ளவில்லை ஒன்று சமூக பொருளாதார பிரச்சினை மற்றொன்று கல்விப் பிரச்சினை இத்தகைய சிக்கலான சூழ்நிலையின் போது அரசாங்கம் ஒரு நிபுணரை பணியமர்த்தி தீர்வு கேட்கிறது எனவே மக்களை ஊக்குவிப்பதற்காக ஏன் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தகவலின் பங்கு என்ன அவர்களுக்கு நாம் எந்த வகையான தகவல்களை வழங்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் இதனால் அவர்கள் உந்துதல் பெறுவார்கள் மேலும் இந்த தொட்டிகளை நிறுவ ஊக்குவிக்கவும் எனவே இது சிறந்த சிறிய ஆதரவு எங்களுக்கு மிகப் பெரிய முயற்சி தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு சிறிய ஆதரவைக் காட்டுங்கள் இந்த சிறிய முயற்சி பரவல் புதுமை போன்றது போன்ற மிகப் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புதுமையான தொழில்நுட்பம் நிலையான காலநிலை மாற்ற தழுவல்கள் மற்றும் பேரழிவு இடர் மேலாண்மைக்கு தவிர்க்க முடியாதது எனவே நிறைய சிறிய சக்தியை ஒன்றாக இணைப்பது பெரிய சக்தியை சேர்க்கிறது சிறிய சிறிய சக்தியை வைப்பது மிகவும் பிரமாண்டமான பெரிய சக்தியுடன் முடிகிறது எனவே எங்கள் ஆராய்ச்சி சிக்கல் இந்த தொட்டியை நிறுவுமாறு நாங்கள் மக்களிடம் கேட்டால் இது ஒரு தொட்டி என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த தொட்டியை தங்கள் வீட்டில் நிறுவுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் ஏன் குழப்பமடைகிறார்கள் ஒரு முடிவை எடுப்பது எளிதல்ல ஏனென்றால் தகுதிகளையும் குறைபாடுகளையும் அறியாமல் எதையும் செய்வது உண்மையில் எளிதானது அல்ல யாராவது உங்களை எப்படி நம்புவது எனவே எனக்கு தகவல் தேவை ஏனெனில் இது ஒரு புதிய சோதனை இதற்கு முன்பு யாரும் முயற்சிக்கவில்லை இது ஒரு புதுமையான தொழில்நுட்பம் புதுமை சில சந்தர்ப்பங்களில் ஆபத்தானது ஏனெனில் இது புதியது அதன் நன்மை மற்றும் தீமைகள் மக்களுக்குத் தெரியாது அவர்கள் நிச்சயமற்ற சூழ்நிலையில் தத்தெடுப்பு மற்றும் நிறுவலின் முடிவை எடுக்க வேண்டும் ஒரு சமூகத்தில் ஏற்கனவே இருக்கும் ஒன்றை நீங்கள் வாங்குகிறீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரிமோட்டை எளிதாக வாங்கலாம் ஆனால் ஒருபோதும் கிடைக்காத ஒன்றை நீங்கள் வாங்க வேண்டியிருந்தால் அதைப் பற்றி உங்களுக்கு முன் அறிவு இல்லையென்றால் முடிவெடுப்பது கடினம் அது ஒரு பெரிய கேள்வி எனவே மக்களுக்கு என்ன வகையான தகவல் தேவை அவர்களுக்கு வழங்கப்பட்ட தயாரிப்பு நல்லது அல்லது கெட்டது என்பதை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் அது அவர்களுக்கு வேலை செய்யுமா இல்லையா என்பதை அவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள் இது புதியது என்பதால் அவர்களிடம் தகவல் இல்லாததால் அவர்களுக்கு தகவல் தேவை ஆனால் அவர்கள் இறுதியில் அவர்களுக்குத் தெரிந்த தகவல்களை நாங்கள் வழங்கினால் அவர்கள் புதுமையான தொழில்நுட்பத்தை மதிப்பிட்டு மதிப்பீடு செய்வார்கள் இது புதுமையாகவே இருக்கும் ஆனால் தயாரிப்பு இனி புதியதாக இருக்காது ஏனெனில் அவர்கள் சில கருத்துகளைப் பெற்றிருப்பார்கள் எனவே இப்போது மக்கள் தங்கள் நிச்சயமற்ற தன்மையைக் குறைக்க தகவல்களை சேகரிக்க வேண்டும் யாரும் நிச்சயமற்ற தன்மையை விரும்புவதில்லை எல்லோரும் தங்கள் எதிர்காலத்தை கணிக்க விரும்புகிறார்கள் எதிர்காலத்தில் நாம் எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்கிறோம் எதிர்கால அபாயங்கள் நிகழ்காலத்திலோ அல்லது கடந்த காலத்திலோ இருக்க முடியாது அது எதிர்காலத்தில் எப்போதும் ஒரு நிச்சயமற்ற தன்மையைப் போல பயம் போல இருக்கும் எனவே நிச்சயமற்ற சூழ்நிலையை யாரும் விரும்புவதில்லை அவர்கள் நிச்சயமற்ற தன்மையைக் குறைக்க விரும்புகிறார்கள் மக்கள் தகவல்களை சேகரிக்க விரும்புகிறார்கள் இந்த தொட்டி அல்லது இந்த நபரைப் பற்றிய தகவல்களை அவர்கள் எவ்வாறு சேகரிக்க முடியும் ஒருவர் மற்றவர்களிடமிருந்து கேட்பதன் மூலம் மற்றவர்களிடமிருந்து கேட்பதன் மூலம் தகவல்களைச் சேகரிக்க முடியும் மற்றொரு வழி இந்த தொட்டியைக் கவனிப்பது அல்லது பார்ப்பது எங்காவது ஏதோ ஒரு இடத்தில் இது ஒரு நண்பரின் இடத்தில் அல்லது சந்தை அல்லது அநாமதேய நபரின் வீட்டில் இருக்கலாம் இதைப் பற்றி கேட்பது இந்த தொட்டியின் செயல்பாடு என்ன அது எவ்வாறு இயங்குகிறது பயன்பாடுகள் என்ன செயல்திறன் போன்றவை போன்ற மென்பொருள் வகையான அறிவை அவருக்கு வழங்கும் எனவே அவரது நண்பர்கள் உறவினர்கள் அல்லது அவருக்குத் தெரியாத அயலவர்கள் அல்லது வானொலியில் இருந்து தொலைக்காட்சியில் இருந்து அது மனித வலைப்பின்னல் மூலமாக இருக்கலாம் அது சமூக வலைப்பின்னல் அல்லது வெகுஜன ஊடகங்கள் மூலமாக இருக்கலாம் அவர் அல்லது அவள் கேட்கும் மூலம் தொட்டி பற்றிய தகவல்களை சேகரிக்க முடியும் ஆனால் கேட்டல் மென்பொருள் பகுதியைப் பற்றிய தகவல்களைச் சேகரிக்க மட்டுமே உங்களை அனுமதிக்கும் வன்பொருள் பகுதி அல்ல வன்பொருள் பகுதியைப் பொறுத்தவரை நீங்கள் அதைப் பார்க்க வேண்டும் வடிவம் அளவு அமைப்பு என்ன அது அழகாக இருக்கிறதா இல்லையா அது பெரியதா அல்லது சிறியதா அது வட்டமா அல்லது சதுரமா இந்த தரவுகளும் மிகவும் அவசியம் அதை நிறுவ எனக்கு இடம் இல்லை அல்லது நான் அதை என் வீட்டில் வைத்தால் அது அசிங்கமாக இருக்கும் எனவே இந்த வன்பொருள் கூறுகளை ஒருவர் அவதானிப்பதன் மூலம் மட்டுமே பெற முடியும் பின்னர் அது அறிவை நிறைவு செய்யும் ஆனால் இது ரோஜர்ஸ் உருவாக்கிய புதுமைகளின் பரவலின் ஒரு மாதிரி முடிவுகளை எடுக்க அறிவு முக்கியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அறிவு என்பது தகவல் அதாவது செவிப்புலன் மற்றும் அவதானிப்பு மூலம் நாம் பெற முடியும் ஆனால் அறிவு உடனடியாக தழுவலுக்கு வழிவகுக்காது தத்தெடுப்பு முடிவுகளை எடுப்பதற்கு முன் நேரம் எடுக்கும் எங்களுக்கு முடிவு தூண்டுதல்கள் மற்றும் முடிவு கேள்வி இருக்க வேண்டும் எனவே தூண்டுதல் நிலை மற்றும் முடிவெடுக்கும் நிலை என்றால் ஒரு அகநிலை பார்வையில் இருந்து அதன் பயன்பாடு என்ன எனக்கு கூடுதல் தகவல் தேவை எனது நிலையில் அந்த ஒரு அகநிலை விளக்கங்கள் இருந்தால் அது வேலை செய்யும் அல்லது இல்லை இந்த வகையான சூழல் நான் பெறுங்கள் அதை நாங்கள் விவாதங்கள் என்று அழைக்கிறோம் எங்களுக்கு 3 வகையான தகவல்கள் தேவை கேட்டல் அவதானிப்புகள் மற்றும் விவாதங்கள் இந்த 3 தகவல்களும் நிச்சயமற்ற நிலையில் எடுக்கப்பட்ட முடிவைக் குறைக்க உதவும் நான் முடிவுகளை எடுப்பேன் இதற்கு அடுத்த எனது 2 சொற்பொழிவுகளில் பங்களாதேஷுக்கான எடுத்துக்காட்டுகளை நான் தருகிறேன் மக்கள் இந்த தகவலை எவ்வாறு சேகரித்தார்கள் அவர்கள் எந்த வகையான நெட்வொர்க்குகளைப் பயன்படுத்துகிறார்கள் யார் பெரிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதற்கான முடிவுகள் மிக்க நன்றி